இப்போது வரை பூமியின் மேற்பரப்பில் எந்த இடத்திலும் ஒரு தட்டையான மேற்பரப்பில் சம்பவ ஆற்றலைப் படித்தோம் வளிமண்டலத்தின் விளைவுகளை நாங்கள் இதுவரை கருதவில்லை ஒரு தட்டையான தட்டில் விழும் ஆற்றலின் அளவை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் நமது வளிமண்டலம் எவ்வாறு மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறது இப்போது இது போன்ற ஒரு பூகோளத்தைக் கவனியுங்கள் நான் ஒரு தோராயமான பூகோளத்தை வரைந்து பூமியின் மையத்தை அப்படியே வைப்பேன் நான் பூமத்திய ரேகை விமானத்தை வரைகிறேன் மையத்திலிருந்து இதுபோன்ற வட்டி இடத்தின் வழியாக ஒரு கோடு வரைவேன் இது உண்மையில் உச்சம் அச்சு எனவே இந்த அச்சு உண்மையில் நாம் பார்த்துக்கொண்டிருக்கும் உச்சநிலை அச்சு இது அட்சரேகை கோணம் மற்றும் இது ஆர்வமுள்ள இடம் மற்றும் வட்டி இடத்தில் ஒரு கிடைமட்ட தட்டையான தட்டு வைப்போம் எனவே நான் இது போன்ற ஒரு கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரை வைத்திருக்கிறேன் இது பி வி பேனலாக இருக்கலாம் இப்போது இந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் மீது விழும் ஆற்றலை நாங்கள் மதிப்பிட்டு வருகிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் எந்த வளிமண்டல விளைவுகளையும் கருத்தில் கொள்ளாமல் அதைச் செய்து வருகிறோம் எனவே இங்குள்ள நிகழ்வு ஆற்றல் கூடுதல் நிலப்பரப்பு ஆற்றலைப் போலவே இருக்கும் இது கணிசமாக அதிகமாக உள்ளது வளிமண்டலத்தின் விளைவுகள் படத்தில் வருகின்றன ஏனெனில் வளிமண்டலம் சம்பவ ஆற்றலின் ஒரு முக்கிய பகுதியை கணிசமாக உறிஞ்சுகிறது இப்போது இது போன்ற வெளிப்புற வளிமண்டலத்தை பச்சை நிறத்தில் வரைகிறேன் எனவே இது வெளிப்புற வளிமண்டலம் மற்றும் வெளிப்புற வளிமண்டலம் பெரும்பாலும் ஓசோன் தான் எனவே நான் உண்மையில் பச்சை நிறத்தில் காட்டியிருப்பது ஓசோன் அடுக்காக இருக்கும் மேலும் பூமியின் மேற்பரப்பு வரை உங்களுக்கு வளிமண்டலம் உள்ளது அதிக அதிர்வெண் நிகழ்வு கதிர்வீச்சை உறிஞ்சுவதில் ஓசோன் அடுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே குறிப்பாக புற ஊதா மற்றும் புலப்படும் கதிர்வீச்சின் அதிக அதிர்வெண்கள் ஓசோன் அடுக்கால் மிகவும் குறிப்பிடத்தக்க உறிஞ்சுதல் உள்ளது எனவே ஓசோன் அடுக்கு காரணமாக மட்டுமல்லாமல் மேகங்கள் போன்ற பிற விளைவுகளாலும் சம்பவ கதிர்வீச்சில் நீராடுவதைக் காண்பீர்கள் உங்களுக்கு நீராவி மற்றும் பிற வாயுக்கள் உள்ளன எனவே இந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளருக்கு உண்மையில் நிகழும் சம்பவ கதிர்வீச்சில் நிறைய கவனத்தை ஈர்க்கும் மிகச் சிறந்த விழிப்புணர்வு காரணி இப்போது காற்று வெகுஜனத்தின் செங்குத்து நெடுவரிசை உள்ளது இப்போது இது காற்று வெகுஜனத்தின் செங்குத்து நெடுவரிசையாகும் இது உண்மையில் இந்த தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு ஒரு வடிகட்டியாக ஏற்படுகிறது எனவே இங்கே என்ன விழும் இப்போது இது வீழ்ச்சியடைந்து வரும் சம்பவ கதிர்வீச்சு வெளிப்புற வளிமண்டலத்தில் விழும் சம்பவம் தனிமைப்படுத்தல் எனவே வளிமண்டல விளைவுகள் இல்லாமல் நாம் H0 ஐக் கருதினோம் எனவே இது H0 க்கு கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் ஏனெனில் பூமியின் மையத்திலிருந்து சூரியனின் தூரத்துடன் ஒப்பிடும்போது இந்த தூரம் மிகவும் சிறியது எனவே இந்த சம்பவம் என்று நாம் பாதுகாப்பாக சொல்ல முடியும் இங்கே ஆற்றல் H0 ஆக இருக்கும் எனவே வளிமண்டலம் வழியாகச் செல்லும்போது இந்த இன்சோலேஷன் எனவே இது H0 ஆக இருக்கும் இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் சம்பவ ஆற்றலைக் கூறுவோம் இது வளிமண்டலத்தைக் கடந்து செல்லும்போது அதில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி உறிஞ்சப்படுவதைக் காண்பீர்கள் ஓசோன் அடுக்கு ஆற்றலின் ஒரு பகுதியையும் உறிஞ்சிவிடும் உண்மையில் புற ஊதா அதிர்வெண் வரம்பு மற்றும் குறுகிய அலைநீள ஆற்றலுடன் தொடர்புடைய இன்சோலேஷன் ஓசோன் அடுக்கில் ஆற்றல்கள் உறிஞ்சப்படுகின்றன மேலும் நீங்கள் நீராவி மேகங்கள் ஏரோசோல்கள் தூசி கீழே வரும்போது அவை அனைத்தும் மேலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் உண்மையில் பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் மீது விழுவது மிகவும் சிறியதாக இருக்கும் மேலும் அதை நாங்கள் ஹா என்று அழைப்போம் Ha என்பது வளிமண்டல விளைவுகளைக் கொண்ட தட்டையான கிடைமட்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் நிகழ்வு ஆற்றல் மற்றும் மிகவும் வெளிப்படையாக Ha ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் H0 ஐ விட குறைவாக இருக்கும் என்பது உண்மையில் வளிமண்டல விளைவுகள் இல்லாத ஒன்றாகும் இது நாம் ஏற்கனவே கையாண்ட மற்றும் விவாதித்ததாகும் வளிமண்டலம் காரணமாக எந்தவிதமான விழிப்புணர்வும் இல்லை இது வேற்று கிரக ஆற்றல் அல்லது பூமியின் வெளிப்புற வளிமண்டலத்தில் அல்லது வெளிப்புற வளிமண்டலத்தில் நிகழும் சம்பவம் தனிமைப்படுத்துதல் போன்றது அதேசமயம் வளிமண்டல விளைவுகள் அல்லது வளிமண்டல உறிஞ்சுதலுடன் கூடிய வடிகட்டியாக வளிமண்டல செயல்பாட்டைக் கொண்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் நிகழ்வு ஆற்றல் Ha ஆகும் இங்குள்ள படம் சூரியனின் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சைக் காட்டுகிறது இது நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் கதிர்வீச்சில் உள்ள கூடுதல் நிலப்பரப்பு நிறமாலை இந்த வரைபடத்தை நாம் முன்பே பார்த்தோம் எக்ஸ் அச்சு என்பது நானோமீட்டர்களில் அலைநீளம் மற்றும் ஒய் அச்சு நானோமீட்டருக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு வாட்களில் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு Ps உடனடி கதிர்வீச்சில் வளிமண்டலத்தின் விளைவுகளைப் படிப்பதற்காக தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல இடம் பூமியின் வெளிப்புற வளிமண்டலத்தின் விளிம்பில் நிகழ்ந்த ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு இது போன்றது இது பூமிக்கு அப்பாற்பட்ட சீரற்ற தன்மை மற்றும் நமது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும்போது என்ன நடக்கும் இந்த ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு ஒரு விழிப்புணர்வு செயல்முறையின் வழியாக செல்லும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வளிமண்டலம் ஒரு கவனத்தை ஈர்க்கும் வடிகட்டியாக செயல்படும் மேலும் வளிமண்டலத்தின் வழியாகச் சென்றபின் பெருமளவில் குறைக்கப்பட்ட ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு முறையை நீங்கள் காண்பீர்கள் அதையே நாங்கள் பார்க்கவும் படிக்கவும் விரும்புகிறோம் வளிமண்டலத்தின் வழியாகச் சென்றபின் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு முறையை நான் மிகைப்படுத்தினால் வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு காரணிகளால் அது கவனத்தை ஈர்த்த பிறகு அது போய்விட்ட பிறகு இதுபோன்ற வடிவத்தை நாம் காண்கிறோம் சிவப்பு நிறத்தில் இருப்பது அந்த வளிமண்டல விளைவைக் கொண்ட ஒன்றாகும் கருப்பு நிறத்தில் இருப்பது கூடுதல் நிலப்பரப்பு நிறமாலை கதிர்வீச்சு மற்றும் வளிமண்டலத்தை கடந்து சென்றபின் கணிசமான அளவு விழிப்புணர்வு இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் இது அளவிடப்படும் சீரற்ற தன்மை அல்லது பூமியின் வளிமண்டலத்தை கடந்து சென்றபின் பூமியின் மேற்பரப்பில் கடல் மட்டத்தில் அளவிடக்கூடியது எந்தவொரு இடத்திலும் கிடைமட்ட பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் ஆற்றல் சம்பவத்தை பாதிக்கும் காரணிகள் பின்வருவன என்பதை நாங்கள் அறிவோம் ஒன்று நமக்கு மூன்று முக்கியமான அளவுருக்கள் உள்ள இடம் மற்றும் இருப்பிடம் ஒன்று அட்சரேகை மற்றும் சம்பவ கதிர்வீச்சில் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவைக் கொண்டிருப்பதைக் கண்டோம் தீர்க்கரேகை மெரிடியன் உள்ளது இது தினசரி மாற்றங்கள் நீளமான நிலை காரணமாகவும் புவியியல் நிலைமைகள் மற்றும் சுயவிவரங்களின் அடிப்படையில் தீர்க்கரேகை மறைமுகமாக ஒரு விளைவு கடல் மட்டத்திற்கு மேலே உள்ள உயரம் இது பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் நிகழ்வான இறுதி கதிர்வீச்சிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இருப்பிடத்திற்கு மேலே உள்ள செங்குத்து நெடுவரிசையில் உள்ள காற்று நிறை காற்றின் அளவு அல்லது காற்றின் அளவு ஆகியவை கதிர்வீச்சு சேகரிப்பாளரை அடையும் போது ஒருவர் எதிர்பார்க்கக்கூடிய விழிப்புணர்வின் அளவை தீர்மானிக்கிறது எனவே இருப்பிடத்தின் மேற்பரப்பில் சம்பவமாக இருக்கும் ஆற்றலின் அளவிலும் இது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இப்போது இரண்டாவது முக்கியமான விஷயம் அந்த நாளின் நேரம் இது மணிநேர கோணம் இது விளைவு என்று நாங்கள் கண்டோம் ஆண்டின் நேரம் இது அதன் விளைவையும் நாம் கண்டது மற்றும் சேகரிப்பாளரின் கோணம் சாய்ந்த β இந்த விளைவையும் நாங்கள் கண்டோம் நாம் இங்கு பட்டியலிட்டுள்ள இந்த காரணிகள் அனைத்தும் நிர்ணயிக்கும் காரணிகள் என்பதை நினைவில் கொள்க இந்த அளவுருக்கள் மற்றும் கோள வடிவவியலைப் பயன்படுத்தி சம்பவ கதிர்வீச்சில் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றை மிகத் துல்லியமாக தீர்மானிக்க முடியும் எவ்வாறாயினும் ஐந்தாவது முக்கியமான அளவுருவானது இப்போது நாம் விவாதிக்கப் போவது உள்ளூர் காலநிலை உள்ளூர் காலநிலை நிலைமைகள் உள்ளூர் வளிமண்டல நிலைமைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் இது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் கிடைமட்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளருக்கு மேலே உள்ள செங்குத்து நெடுவரிசையின் விழிப்புணர்வு திறன்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே இது ஒரு தீர்மானகரமானதல்ல இது இயற்கையில் ஒட்டிக்கொண்டிருக்கலாம் இதில் நிறைய புள்ளிவிவரங்கள் உள்ளன எவ்வாறாயினும் எந்தவொரு நாளிலும் ஆண்டுதோறும் நிகழும் ஒரு வகையான சுழற்சி உள்ளது அதுவே பூமியின் மேற்பரப்பை அடைவதற்கு முன்னர் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சின் கவனத்தை ஈர்ப்பதில் உள்ளூர் காலநிலையின் விளைவை மதிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்த விரும்புகிறோம் கொடுக்கப்பட்ட வட்டாரத்தில் பூமியின் மேற்பரப்பில் பொருத்தப்பட்ட தட்டையான தட்டு சேகரிப்பாளரின் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சின் பல்வேறு கூறுகளை ஸ்பெக்ட்ரல் உறிஞ்சும் பல்வேறு வளிமண்டல காரணிகள் உள்ளன முதல் மற்றும் முக்கிய காரணிகளில் ஒன்று ஓசோன் அடுக்கு மேல் ஒரு அடுக்கு முதன்மையாக உயர் அதிர்வெண் கூறுகளை உறிஞ்சுகிறது எனவே குறைந்த அலைநீளம் அல்லது அதிக அதிர்வெண் மிக அதிக அதிர்வெண் நிறமாலை கதிர்வீச்சு கூறுகளில் குறிப்பிடத்தக்க விழிப்புணர்வு இருக்கும் எனவே நான் மஞ்சள் நிறத்துடன் நிழலாடிய இந்த பகுதிகளை நீங்கள் பார்த்தால் விழிப்புணர்வின் முக்கிய காரணி ஓசோன் ஆகும் இவை பெரும்பாலும் புற ஊதாக்களில் அதிக புலப்படும் வரம்பிற்கு அதிக அதிர்வெண் கூறு மற்றும் நீங்கள் அதிர்வெண்ணில் அல்லது அலைநீளத்தில் அதிகமாகச் சென்றால் பிற வாயுக்கள் மேகங்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் நீராவி ஆகியவற்றின் காரணமாக விழிப்புணர்வு ஏற்படுகிறது மேலும் நீங்கள் ஒருவேளை பார்க்கலாம் இந்த இசைக்குழுவில் விழிப்புணர்வு பூஜ்ஜியத்திற்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் ஆழமான குறிப்புகள் இங்கே உள்ளன நான் பச்சை நிறத்தால் சுட்டிக்காட்டிய இந்த குறிப்புகள் சேகரிப்பாளருக்கு மேலே உள்ள செங்குத்து நெடுவரிசையில் உள்ள நீராவி உள்ளடக்கம் காரணமாகும் எனவே ஸ்பெக்ட்ரம் கதிர்வீச்சு கூறுகளின் அகச்சிவப்பு பகுதியின் பெரும்பகுதி நீக்கப்பட்டு நீராவி முன்னிலையில் வடிகட்டப்படுவதை நீங்கள் காண்கிறீர்கள் நிச்சயமாக இது நீராவி உறிஞ்சியாக செயல்படுகிறது என்பது மட்டுமல்ல இந்த பிராந்தியங்களில் கூட நீராவி என்பது ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு கூறுகளின் உறிஞ்சுதல் மற்றும் விழிப்புணர்வைக் கொண்டுவருவதற்கான காரணிகளில் ஒன்றாகும் ஆகையால் உயர் அதிர்வெண் கூறுகள் முக்கியமாக ஓசோன் என்றும் பின்னர் அகச்சிவப்பு பிராந்தியத்தில் இந்த குறிப்புகளில் நீர் நீராவி உள்ளடக்கம் இருப்பதாகவும் இந்த ஆரஞ்சு நிற நிழல் பகுதியில் மற்றும் ஆரஞ்சு நிற நிழலிலும் காணக்கூடிய ஒளி பிராந்தியத்தில் பரவுவதாகவும் நீங்கள் கூறலாம் இங்குள்ள பகுதி மேகமூட்டம் தூசி காரணமாக தூசி சிதறல் எனவே நான் பட்டியலில் வைக்கிறேன் காரணிகள் மேகங்கள் மற்றும் சிதறல்கள் மற்றும் சிதறல்கள் ஆகியவற்றை பட்டியலிடுகிறேன் ஒருவேளை நீங்கள் தூசி மற்றும் வளிமண்டலத்தில் இடைநிறுத்தப்பட்ட பிற துகள்கள் போன்ற பொருட்களை செல்லலாம் பிறகு நீங்கள் நீராவி உறிஞ்சப்படுவதில் மிகவும் குறிப்பிடத்தக்க காரணியாகும் எனவே ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு மற்றும் வளிமண்டலத்தில் உள்ள மற்ற அனைத்து வாயுக்களிலும் ஆக்ஸிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை அடங்கும் இதில் ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சை உறிஞ்சும் சில ஸ்பெக்ட்ரல் கதிர்வீச்சு கூறுகள் ஓரளவிற்கு